வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்தப் பாடத்திட்டத்தில் 14ஆவது விரிவுரை வரவேற்கிறேன் இதில் நேனோ செயற்கை செல்கள் பற்றி பார்க்க உள்ளோம் இந்த விரிவுரையில் நாம் செயற்கை செல்கள் என்றால் என்ன செயற்கை சிவப்பணுக்களை எவ்வாறு உற்பத்தி செய்வது மற்றும் செயற்கை செல்களின் பயன்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம் நாம் மேலும் செயற்கை செல்களைப் பற்றியும் அதன் பலன்களைப் பற்றியும் கற்க உள்ளோம் நாம் முந்தைய விரிவுரையில் சேதமடைந்த திசுக்களை திசு பொறியியல் மூலம் எவ்வாறு மாற்றுவது என்று பார்த்தோம் இந்த விரிவுரையில் செயற்கை செல்களை எவ்வாறு செய்வது அவற்றைப் பயன்படுத்தி சேதமடைந்த செல்களை எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம் உற்பத்தி செய்யப்பட்ட செயற்கை செல்கள் வேலை செய்யாத செல்களுக்கு மாற்றாக இருப்பதோடு எதிர்காலத்தில் ரத்தசோகை சிறுநீரக செயலிழப்பு போன்ற பல மருத்துவ பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கூடும் நானோ தொழில்நுட்பத்தின் நுண்ணிய அளவே அது செயற்கை செல்களை செய்வதற்கு பெரிய பலமாக உள்ளது செல்கள் மிக அதிகமான செயல்களைச் செய்வதோடு பல்வேறு வேலைகளுக்கான ஆயிரக்கணக்கான புரதங்களை கோடு செய்யும் டிஎன்ஏ வையும் கொண்டுள்ளது எனவே அதே வேலைகளைச் செய்யும் செயற்கை செல்களை உருவாக்குவது மிகப்பெரிய சவாலாகும் ஆனால் நாம் நானோ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அந்தச் சவாலை தாண்ட முடியும் இங்கே சிறிய அளவு காரணமாக மிகப்பெரிய அளவிலான பரப்பு கொள்ளளவு விகிதம் கிடைக்கிறது அதனால் நாம் நேனோ பொருட்களை செயற்கை செல்களைச் செய்ய பயன்படுத்துவது மிகவும் பலனளிக்கும் நாம் இப்போது ஆரம்பகால செயற்கை செல்களின் அடிப்படைத் தத்துவத்தை பார்ப்போம் செயற்கை செல்கள் மிக மெல்லிய செயற்கை சவ்வினால் செய்யப்பட்டுள்ளன எனவே இதற்கு இன்ட்ராசெல்லுலார் மற்றும் எக்ஸ்ட்ராசெல்லுலார் சூழல் இருக்கும் நீங்கள் உள்ளடக்க விரும்பும் பொருட்கள் செயற்கை சவ்வுக்குள் இருக்கும் இந்த சவ்வு ஊடுருவும் தன்மை உடையது permeant எனவே இது சப்ஸ்டிரேட்களையும் தயாரிப்புகளையும் ஊடுருவி செல்ல அனுமதிக்கும் செல்கள் என்சைம்கள் ஹீமோகுளோபின் மற்றும் பல்வேறு பொருட்களை நாம் என்கேப்சுலேட் செய்ய முடியும் செயற்கை செல்களின் தற்போதைய நிலையைப் பார்ப்போம் இப்போது நாம் செல்கள் ஸ்டெம் செல்கள் என்சைம்கள் மற்ற அனைத்தையும் செயற்கை என்கேப்சுலேட் செய்ய முடியும் இந்த சவ்வை பாலிமர் மூலமாகவோ அல்லது பயோடீக்ரேடபுள் பொருட்களான லிப்பிட் மூலமாகவோ புரோட்டின் மூலமாகவும் செய்யமுடியும் இந்த செயற்கை செல்கள் நாம் என்கேப்சுலேட் செய்ய விரும்பும் செல் பொருட்களின் அளவைப் பொறுத்து மேக்ரோ மைக்ரோ அல்லது நேனோ போன்ற வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கும் முதலில் மைக்ரோ அளவை பார்ப்போம் நாம் மரபுப் பொறியியல் மாற்றம் செய்யப்பட்ட செல்கள் ஸ்டெம் செல்கள் ஏன் நுண்ணுயிரிகளை கூட செயற்கை ஜவ்வில் என்கேப்சுலேட் செய்ய முடியும் மைக்ரான் அளவுகளில் நாம் என்சைம்ககளையும் மரபுப் பொறியியல் மாற்றம் செய்யப்பட்ட சில நுண்ணுயிரிகளையும் பெப்டைட் களையும் என்கேப்சுலேட் செய்ய முடியும் நேனோ அளவுகளில்நாம் ரத்த பகுதி பொருட்களை செய்ய முடியும் அல்லது என்சைம்களையும் காந்த பொருட்களையும் மருந்துகளையும் மற்றும் பெப்டைட் களையும் என்கேப்சுலேட் செய்ய முடியும் பாலிமரிக் செயற்கை செல்களில் இந்தப் பொருட்களை நாம் எப்படி என்கேப்சுலேட் செய்வது என்றும் செயற்கை செல்களின் பல்வேறு பயன்பாடுகள் பற்றியும் பார்ப்போம் இந்த செயற்கை செல்கள் இயற்கையான செல் செயல்பாட்டை உருவத்திலும் செயலிலும் பிரதிபலிக்கின்றன இந்த செயற்கை செல் தொழில்நுட்பம் மிகவும் திறமையான தீர்வு தேவைப்படுவதை நிவர்த்தி செய்ய முயல்கிறது முழு திசுவையும் மாற்றியமைக்கும் திசு பொறியியல் உடன் ஒப்பிடும்போது இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட வகை செல்லில் மட்டும் கவனம் செலுத்துகிறோம் எனவே திசு பொறியியலுக்கும் செயற்கை செல்களுக்கும் உள்ள வேறுபாடு சிக்கலான முழு திசுக்களுக்கு பதிலாக ஒற்றை செல்லில் மட்டும் கவனம் செலுத்துவதாகும் எடுத்துக்காட்டாக நீரிழிவு நோயாளிகளில் கணைய ஐலேட் செல்கள் பாலிமர் கேப்ஸ்யூல் என்கேப்சுலேட் செய்யப்பட்டு கணைய செல்லை போலவே இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியும் கல்லீரல் செயல் இழப்பு நோயாளிகளில் கல்லீரல் செல்கள் என்கேப்சுலேட் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட முடியும் என்சைம் குறைபாடு அல்லது ஒரே ஒரு அமைப்பு குறைபாடு உள்ள நிலையில் முழு செல்கள் இல்லாமல் குறிப்பிட்ட என்சைம் மட்டும் என்கேப்சுலேட் செய்து குணமாக்க முடியும் ஒற்றை என்சைம் குறைபாட்டிற்கு முழு செல்லையும் பயன்படுத்துவது கெடுதலாக முடியும் என்சைமை மட்டும் மாற்றுவது மிகச்சிறந்த தீர்வாகும் செல்லுலார் அமைப்பை பிரதிபலிப்பதற்கும் மேலும் திறமையான அமைப்பை உருவாக்குவதற்கும் நானோ பயோ மெட்டீரியல்களின் பயன்பாடு அவசியம் எனவே இந்த செயற்கை உயிரணு தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி நாம் உயிரியல் அமைப்பைப் பிரதிபலிக்க முடியும் மேலும் உயிரியல் அமைப்பை விட மேலும் சிறந்ததாக்க முடியும் நாம் அதை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் இவைதான் செயற்கை செல்களில் உள்ள செல்கள் செயற்கை செல்களுக்குள் இருக்கும் இந்த செல்கள் இம்யூன் ரெஜெக்ஷனிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளன ஆனால் இவை உடலுக்குள் நேரடியாக செலுத்தப்படும்போது நோயெதிர்ப்பு மண்டலத்தால் நிராகரிக்கப்படும் ஆனால் இந்த செல்களை நீங்கள் பாலிமரிக் கேப்சூலுக்குள் பாதுகாக்கும் போது இம்யூன் ரெஜெக்ஷனிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறீர்கள் ஆக்ஸிஜனும் ஊட்டச்சத்துக்களும் எளிதாக கேப்சூலுக்குள் ஊடுருவிச் செல்லும் சில எடுத்துக்காட்டுகளாக நீங்கள் கணைய செல்களை என்கேப்சுலேட் செய்தால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரக்கும் கல்லீரல் செல்களை என்கேப்சுலேட் செய்தால் கல்லீரல் செயலிழந்த நோயாளிகளுக்கு கல்லீரல் செயல்பாடு கிடைக்கும் சிறுநீரக செல்களை என்கேப்சுலேட் செய்தால் ரத்தசோகையை சரி செய்ய எரித்ரோபாய்ட்டினை சுரக்கும் பாரா தைராய்டு செல்கள் ஹார்மோன் சுரந்து பாரா தைராய்டு குறைபாட்டை சரிசெய்யும் மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட செல்கள் ஸ்டெம் செல்கள் மற்றும் நுண்ணுயிரிகளையும் கூட நாம் என்கேப்சுலேட் செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் குளுக்கோஸ் அளவைப் பொறுத்து ஐலேட் செல்களை என்கேப்சுலேட் செய்தால் அது இன்சுலினை உருவாக்கும் இந்த மரபணு வடிவமைக்கப்பட்ட செல்களை நாம் பயன்படுத்தினால் பல்வேறு சிகிச்சை காரணிகளை உருவாக்கி பல்வேறு சிகிச்சைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த செல்களை செயற்கை உயிரணுக்களில் எவ்வாறு என்கேப்சுலேட் செய்வது என்று பார்ப்போம் இதற்கு இரண்டு முறைகள் உள்ளன முதலாவது என்கேப்சலுக்கான வழக்கமான முறையாகும் இங்கே செல்கள் ஜெல் கோளத்தால் சூழப்பட்டுள்ளன பின்னர் ஜெல் கோளத்தின் மீது செயற்கை சவ்வு உருவாகிறது இப்போது ஜெல்லை கரைக்கும் போது செல் செயற்கை செல்லுக்குள் இருக்கிறது இங்கே பெரிய குறைபாடு என்னவென்றால் செல்கள் செயற்கை செல் சவ்வில் சிக்கியுள்ளன இது சவ்வு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக செல்கள் வெளிப்புற சூழலுக்கு வெளிப்படும் இதன் விளைவாக நோயெதிர்ப்பு மண்டலத்தால் நிராகரிக்கப்படும் இந்த வெள்ளை நிற செல் மற்றும் சில செல்கள் வெளிப்புற சூழலுக்கு வெளிப்பட்டு இருப்பதை நீங்கள் இங்கே காணலாம் இது சவ்வு பலவீனம் மற்றும் நோயெதிர்ப்பு மண்டலத்தால் நிராகரிப்புக்கு வழிவகுக்கும் இந்த குறைபாட்டை சமாளிக்க இரண்டு படி முறை எனப்படும் மற்றொரு முறை உள்ளது இந்த முறையில் செல்கள் முதலில் ஆல்ஜினேட் ஜெல் கோளத்தில் என்கேப்சுலேட் செய்யப்படுகின்றன பின்னர் இந்த சிறிய ஜெல் கோளங்கள் பெரிய ஜெல் கோளமாக செய்யப்படுகின்றன இதைத் தொடர்ந்து நீங்கள் சவ்வை உருவாக்குகிறீர்கள் இதற்குப் பிறகுநீங்கள் இந்த சிறிய கோளங்களை கரைக்கிறீர்கள் எனவே அனைத்து உயிரணுக்களும் சமமாக செயற்கை செல்களுக்குள் கரைத்து விடப்படுகின்றன இங்கே அனைத்து உயிரணுக்களும் சவ்வுக்குள் பாதுகாப்பாக இருக்கும் அவை வெளிப்புற சூழலுக்கு வருவதில்லை இந்த முறையில் செயற்கை சவ்வு அப்படியே உள்ளது இப்போது என்சைம்களை செயற்கை உயிரணுக்களில் எவ்வாறு என்கேப்சுலேட் செய்வது என்று பார்ப்போம் நான் முன்பு சில சந்தர்ப்பங்களில் சொன்னது போல நாங்கள் முழு செல்லையும் என்கேப்சுலேட் செய்ய வேண்டியதில்லை உங்களிடம் சில என்சைம் குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட என்சைமை மட்டுமே என்கேப்சுலேட் செய்ய முடியும் அது ஒரு சிகிச்சை செயற்கை செல்களைப் போல செயல்படக்கூடும் எனவே நீங்கள் என்சைமை நேரடியாக செலுத்தும்போது என்ன நடக்கிறது அதற்கு எதிராக ஆன்டிபாடிகள் உற்பத்தி செய்யப்படும் அல்லது அது WBC களால் தாக்கப்படும் மேலும் டிரிப்டிக் என்சைம்கள் உட்செலுத்தப்பட்ட என்சைம்களை ஜீரணித்து விடும் ஆனால் நீங்கள் என்சைம்களை செயற்கை உயிரணுக்களில் என்கேப்சுலேட் செய்யும்போது நொதிகள் எந்த வெளிப்புற பொருட்களுடனும் தொடர்பு கொள்ளாது எனவே அனைத்து என்சைம்களும் செயற்கை உயிரணு சவ்வில் பாதுகாக்கப்படுகின்றன எனவேசப்ஸ்ட்ரேட் செயற்கை செல்களுக்குள் நுழையும் போது அது ப்ராடக்ட் ஆக மாற்றி வெளியிடப்படும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் என்சைம்களின் பற்றாக்குறை சில நோய்களை உருவாக்குகிறது உதாரணமாக ஏகடலசீமியா என்பது கேட்டலேஸ் என்சைமின் பற்றாக்குறை காரணமாகவும் பினைல்கீடோனூரியா ஃபைனிலலனைன் அம்மோனியா லைசேஸின் பற்றாக்குறை காரணமாகவும் ஏற்படுகிறது எனவே இந்த என்சைம்களை நீங்கள் செயற்கை செல்களில் என்கேப்சுலேட் செய்யும்போது இந்த நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சையளிக்க பயனுள்ளதாக இருக்கும் புற்றுநோய் சிகிச்சையிலும் இதைப் பயன்படுத்தலாம் உதாரணமாக அமினோ அமிலம் தேவைப்படும் கட்டிகள் சில உள்ளன எடுத்துக்காட்டாக அஸ்பாரகினேஸ் என்ற என்சைம் அஸ்பாரகினை asparagine நீக்கும் மேலும் டைரோசினேஸ் என்ற என்சைம் தைரோசைனை நீக்குகிறது இவை இரண்டும் மெலனோமாவின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்றன கேட்டலேஸ் என்ற என்சைம் இல்லாத செல்களுக்கு கேட்டலேஸ் என்கேப்சுலேட் செய்யப்பட்ட செல்கள் என்சைம் மரபணு சிகிச்சைக்கு உதவுகின்றன எலிகள் மாதிரியில் அஸ்பாரகினேஸ் செயற்கை செல்கள் லிம்போசர்கோமாவையும் மெலனோமா என்ற அபாயகரமான தோல் புற்றுநோயின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகின்றன என்சைம் செயற்கை செல்களை நான்கு வழிகளில் கொடுக்க முடியும் இதை உடல் செல்களில் பொருத்த முடியும் அல்லது ஊசி மூலம் செலுத்த முடியும் உடலுக்கு வெளியே ஒரு அறையில் அவற்றை பிடித்து வைத்துக் கொள்ளலாம் நோயாளியின் உடல் திரவம் அதன் வழியே சென்று வடிகட்டி சுத்தப்படுத்தப்பட்டு நோயாளின் உடலுக்குள் திரும்பும் இது வாய்வழியாகவும் எடுக்கப்படலாம் அப்போது இது பொதுவாக கழிவு வெளியேற்றும் செயல்முறையால் அகற்றப்படும் செல்கள் அல்லது என்சைம்கள் மட்டுமல்ல செயற்கை செல்களுக்குள் பாக்டீரியாவையும் நாம் என்கேப்சுலேட் செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக சூடோமோனாஸ் பிக்டோரம் என்ற கொழுப்பை அகற்றும் பாக்டீரியாவை மைக்ரோஎன்கேப்சுலேஷன் செய்து நம் உடலில் இருந்து கொழுப்பை அகற்ற பயன்படுத்த முடியும் விலங்கு செல்லின் பொதுவான குறுக்குவெட்டைக் கவனியுங்கள் இது ஒரு கரு மற்றும் மைட்டோகாண்ட்ரியா லைசோசோம் போன்ற பல்வேறு செல்லுலார் உறுப்புகளைக் கொண்டுள்ளது கேள்வி என்னவென்றால் நாம் இதேபோன்ற செயற்கை செல்களை உருவாக்க முடியுமா விலங்கு செல்லில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சிறிய சிறிய காப்ஸ்யூல்கள் போல தோற்றமளிக்கின்றன கரு ஒரு சிறிய காப்ஸ்யூல் போலவும் மைட்டோகாண்ட்ரியா ஒரு சிறிய காப்ஸ்யூல்கள் போலவும் இருக்கிறது யோசனை என்னவென்றால் லிப்பிட் கேரியரை அடிப்படையாகக் கொண்டு சிறிய காப்ஸ்யூல்களை உருவாக்கலாம் மேலும் அந்த சிறிய காப்ஸ்யூல்களை ஒரு பெரிய அளவிலான காப்ஸ்யூலுக்குள் வைக்கலாம் இந்த முறையால் நாம் செயற்கை உயிரியல் செல்களை உருவாக்க முடியும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1130 கேப்சோசோம் என்பது பல லிபோசோம்களைக் கொண்ட பாலிமெரிக் காப்ஸ்யூல் ஆகும் கேப்சோசோம்களின் உருவாக்கம் உயிரியல் ரீதியாக ஒத்த செயற்கை செல்கள் அல்லது செயற்கை உறுப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பைக் காட்டுகிறது மைட்டோகாண்ட்ரியா அல்லது நியூக்ளியஸ் அல்லது பிற செல்லுலார் உறுப்புகளைப் போன்ற தனிப்பட்ட உறுப்புகளைப் போல செயல்படும் லிபோசோம் அடிப்படையிலான சிறிய காப்ஸ்யூல்களை நாம் பயன்படுத்தலாம் மேலும் அந்த காப்ஸ்யூல்கள் அனைத்தும் ஒரு பெரிய காப்ஸ்யூலுக்குள் இணைக்கப்படும் இந்த முழுமையான அமைப்பானது உயிருள்ள செல்லை பிரதிபலிக்கும் கேப்சோசோம் என அழைக்கப்படுகிறது செயற்கை செல் துறையில் மற்றொரு வளர்ச்சி இன் விட்ரோ புரத உற்பத்திக்கு சிலிக்கா பூசப்பட்ட மணிகளைப் பயன்படுத்துவது புரத உற்பத்திக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனல் மற்றும் ட்ரான்ஸ்லேஷன் மிஷினரி என்கேப்சுலேட் செய்யப்பட்ட மணிகளை பயன்படுத்த முடியும் என்று லிம் எட் ஆல் Lim et al டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ட்ரான்ஸ்லேஷன் செயல்பாட்டிற்கான அனைத்து என்சைம்களையும் கொண்ட சிலிக்கா மணிகளை நாம் பயன்படுத்தலாம் இது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ட்ரான்ஸ்லேஷன் மிஷினரி போல செயல்பட முடியும் கேப்சோசோம் பற்றி விவாதிப்போம் கேப்சோசோம்கள் செல்கள் போன்றவை ஒவ்வொரு செல்லுக்கு உட்பட்ட கம்பார்ட்மெண்ட்களும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக இது கரு அல்லது மைட்டோகாண்ட்ரியா போல செயல்படலாம் அல்லது அது லைசோசோம் போல செயல்படலாம் எனவே அனைத்து சிறிய காப்ஸ்யூல்களும் ஒரு பெரிய அளவிலான லிப்பிட் அடிப்படையிலான கேரியரில் என்கேப்சுலேட் செய்யப்பட்டுள்ளன அடுத்த விஷயம் செயற்கை செல்களில் காந்த பொருள் பயன்பாடு நாம் காப்சோசோமில் காந்தத் துகள்களையும் சேர்க்கலாம் மற்றும் இதன் மூலம் செயற்கை உயிரணுக்களின் இயக்கத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் வெளிப்புற காந்தப்புலத்தைப் பயன்படுத்தி நாம் செயற்கை செல்களை குறிப்பிட்ட இடத்திற்கு நகர்த்தலாம் மேலும் வேதியியல் வினைக்குப் பிறகு செயற்கை செல்லை அகற்றலாம் செயலுக்காக ஒரு குறிப்பிட்ட தளத்தில் செயற்கை செல்களை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த முறையின் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக அளவு மருந்துகள் அல்லது சிகிச்சை மூலக்கூறுகளை வெளியிட செயற்கை செல்களை தூண்ட முடியும் மேலும் நீங்கள் காந்த பண்புகளைப் பயன்படுத்தி பயோ ரியாக்டர் களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அதைக் கிளறவும் கலக்கவும் செய்யலாம் செயற்கை ஆர் க்களை அதாவது இரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்க நானோ பயோ மெட்டீரியல்களைப் பயன்படுத்தலாம் செயற்கை செல்களின் கண்டுபிடிப்பானது ரத்தசோகை போன்ற நோய்களை குணமாக்கும் வகையில் ஆக்ஸிஜன் கேரியராக பயன்படுத்த வாய்ப்பளிக்கிறது இதன் முக்கிய வேலை ஆக்ஸிஜனை எடுத்துச் செல்வதும் உடலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதும் ஆகும் இதுதொடர்பாக நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக பாலிஎதிலீன் கிளைகோலால் மாற்றியமைக்கப்பட்ட லிபோசோம் கொண்டு என்கேப்சுலேட் செய்யப்பட்ட ஹீமோகுளோபின் மற்றும் பாலிமர்சோம் இணைக்கப்பட்ட ஹீமோகுளோபின் ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் இந்த பொருட்கள் செயற்கை ஆர்பிசி போல அல்லது இரத்த மாற்றாக செயல்படும் மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் செறிவூட்டப்பட்ட ஹீமோகுளோபினை பாலிமெரிக் கேரியரில் என்கேப்சுலேட் செய்து பயன்படுத்தலாம் இது ஹீமோகுளோபின் வெசிகல் என்று அழைக்கப்படும் இந்த ஹீமோகுளோபின் வெசிகல்ஸ் சாதாரண ஆர்பிசியுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறந்த ஆக்ஸிஜனைச் சுமக்கும் திறன் கொண்டதாக உள்ளது இங்கே இரத்த சிவப்பணுக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஹீமோகுளோபின் மூலக்கூறுகளை மைக்ரோஎன் கேப்சுலேஷன் அல்லது குறுக்கு பிணைப்பு மூலம் மாற்றியமைக்கப்பட்டு இரத்த சிவப்பணு மாற்றுகளை உருவாக்கலாம் என்கேப்சுலேசன் மற்றும் பிணைப்பு ஹீமோகுளோபின் மூலக்கூறுகளை உறுதிப்படுத்துகிறது எச்ஐவி மற்றும் பிற நுண்ணுயிரிகளை நீக்கி ஸ்டெரிலைஸ் செய்ய முடிகிறது இந்த ரத்த மாற்றுக்கள் பாலிமர் ஆல் ஆனவை இது வைரஸ் தொற்று எதுவுமில்லாமல் ஸ்டெரிலைஸ் செய்ய அனுமதிக்கிறது செயற்கை செல்களின் சவ்வு ஆக்ஸிஜன் மற்றும் சப்ஸ்ட்ரெட் போன்ற ஊடுருவும் கூறுகள் நுழைய அனுமதிக்கிறது மற்றும் வளர்சிதை மாற்ற பொருட்கள் மற்றும் பெப்டைட்களை வெளியேற அனுமதிக்கிறது எனவே இந்த சவ்வுகள் சில மூலக்கூறுகளை செயற்கை ஆர்பிசிக்குள் நுழையச் செய்யும் மேலும் இது செயற்கை செல்களிலிருந்து பொருட்கள் வெளியேற அனுமதிக்கும் சிகள் நோயெதிர்ப்பு நிராகரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன ஏனெனில் அனைத்து உயிரணுக்களும் ஒரு பாலிமெரிக் பொருளால் என்கேப்சுலேட் செய்யப்பட்டுள்ளன அவை நோயெதிர்ப்பு நிராகரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன சி மாற்றுக்கள் பெரும்பாலும் அறுவை சிகிச்சை அல்லது அவசர சிகிச்சைக்கு தேவைப்படுகின்றன இந்த மாற்றம் செய்யப்பட்ட ஹீமோகுளோபினில் RBC யின் சவ்வு கிடையாது எனவே ரத்த வகை ஆன்டிஜென் களும் கிடையாது இவற்றை கிராஸ் மேட்சிங் இல்லாமல் பயன்படுத்த முடியும் இந்த ஆர்பிசிமாற்றுக்கள் பாலிமர்களால் ஆனதால் இவற்றின் மேற்பரப்பில் எந்தரத்த வகை ஆன்டிஜெனும் இல்லை எனவே ஏ பி ஏபி அல்லது ஓ வகைகள் போன்ற எந்த தடையும் இல்லாமல் இந்த செயற்கை ஆர் யை எந்தவொரு இரத்த வகை உள்ள எந்தவொரு நபருக்கும் நாம் கொடுக்க முடியும் மற்றொரு நன்மை என்னவென்றால் இந்த மாற்றியமைக்கப்பட்ட ஹீமோகுளோபினை நிலையான உலர்ந்த தூளாக லியோபிலிஸ் செய்து சேமிக்கலாம் இது பயன்பாட்டிற்கு சற்று முன் பொருத்தமான உப்பு கரைசலுடன் ரீகான்ஸ்டிடியூட் செய்யப்படலாம் ஆர்பிசி யை பொருத்தவரை அவற்றை வழக்கமாக 42 நாட்களுக்கு மட்டுமே சேமிக்க முடியும் ஆனால் செயற்கை ஆர் க்களை பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகளாக கூட சேமிக்க முடியும் ஏனென்றால் பாலிமெரிக் ஆர் க்களை நாம் லியோபிலிஸ் செய்யலாம் நமக்குத் தேவையான போதெல்லாம் இந்த லியோபிலிஸ் செய்யப்பட்ட தூளை சலைனில் கரைத்து பயன்படுத்தலாம் இந்த செயற்கை ஆர் க்களின் நன்மை அதுதான் இந்த செயற்கை RBC களின் சில நன்மைகளைப் பார்ப்போம் இயல்பான ஆர்பிசியுடன் ஒப்பிடும்போது செயற்கை ஆர்பிசிக்கள் அதிக ஆக்ஸிஜன் சுமக்கும் திறன் கொண்டிருக்கும் மேற்பரப்பில் இரத்தக் வகை ஆன்டிஜென்கள் இல்லாததால் எந்தவொரு இரத்தக் வகை உள்ள எந்தவொரு நபருக்கும் இந்த செயற்கை ஆர் கொடுக்க முடியும் சாதாரண RBC களுடன் ஒப்பிடும்போது செயற்கை RBC க்கள் நீண்ட ஆயுளைக் கொண்டுள்ளன மேலும் இது நச்சுத்தன்மையற்றது ஆகும் செயற்கை RBC களை எவ்வாறு உருவாக்குவது உடல் முழுவதும் ஆக்ஸிஜனைக் கொண்டு செல்லும் ஆர் சி களில் இருந்து ஹீமோகுளோபின் எடுக்க வேண்டும் தூய நீர் முன்னிலையில் ஆர்பிசி உடைக்கலாம் ஆர்பிசியை தண்ணீரில் சேர்க்கும்போது அது ஹீமோகுளோபினை உடைத்து வெளிவிடும் ஹீமோகுளோபினை நாம் நேரடியாக செலுத்த முடியாது ஏனென்றால் இரத்த ஓட்டத்தில் அனுப்பும்போது ஹீமோகுளோபின் கிராஸ் லின்க்கிங் செய்யப்படவேண்டும் வேண்டும் ஹீமோகுளோபின் டைமர்களாக உடைந்து உருவாக்கும் தந்துகி துளைகள் வழியாக பயணித்து ஓட்டைகளை உருவாக்கி மரணத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் ஹீமோகுளோபின் கிராஸ் லின்க்கிங் செய்யப்பட வேண்டும் கிராஸ் லின்க்கிங் செய்யப்படும்போது துளைகள் வழியாக பயணிக்க முடியாது கிராஸ் லின்க்கிங் செய்யப்பட்ட ஹீமோகுளோபினை நாம் பாலிமரில் என்கேப்சுலேட் செய்ய முடியும் பின்னர் அதை ஒரு செயற்கை ஆர் சி போல பயன்படுத்தலாம் இப்போது சாதாரண RBC களுக்கும் செயற்கை RBC களுக்கும் உள்ள வேறுபாடுகளைப் பார்ப்போம் சாதாரண RBC களில் நாம் இரத்தக் வகை ஆன்டிஜென்களைக் கொண்டிருப்போம் எனவே அனைவருக்கும் கொடுக்க முடியாது நாம் இரத்த வகையையும் பொருந்தக்கூடிய தன்மையையும் சரிபார்க்க வேண்டும் அப்போதுதான் நாம் இரத்த தானம் செய்ய முடியும் வி போன்ற தொற்று காரணிகளையும் நாம் இரத்தத்திலிருந்து அகற்ற முடியாது சாதாரண RBC களை 4 ° C க்கு 42 நாட்களுக்கு மட்டுமே சேமிக்க முடியும் மேலும் சில இரத்தக் வகைகள் குறைந்த அளவு மட்டுமே கிடைக்கும் இது மற்றொரு முக்கிய பிரச்சினை ஆனால் செயற்கை ஆர் க்களின் விஷயத்தில் இரத்தக் வகை ஆன்டிஜென்கள் இல்லை எனவே ஏ பி ஓ அல்லது ஏபி போன்ற எந்த இரத்தக் வகை உள்ளவர்களுக்கு இதை வழங்கலாம் களில் தொற்றுநோய் காரணிகள் இல்லை ஏனெனில் அவற்றை அகற்றலாம் அல்லது ஸ்டெரிலைஸ் செய்யலாம் செயற்கை ஆர்பிசிக்களின் சவ்வு நிலையானது எனவே நாம் அதை நீண்ட காலம் லியோபிலிஸ் செய்து தூள் வடிவில் சேமிக்க முடியும் நமக்குத் தேவையான போதெல்லாம் செயற்கை ஆர்பிசியை மறுசீரமைத்து பயன்படுத்தலாம் செயற்கை RBC களின் முக்கிய நன்மை அதன் அளவற்ற கிடைக்கும் தன்மை நாம் வெவ்வேறு மூலங்களிலிருந்து ஹீமோகுளோபின் எடுத்துக்கொள்ளலாம் நாம் செயற்கை சவ்வுக்குள் இணைத்து செயற்கை சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்கலாம் செயற்கை RBC களில் அளவு மிக முக்கியமான அளவுருவாகும் கோட்பாட்டளவில் சாதாரண RBC களின் அளவு விட்டம் 4 முதல் 7 µm வரை இருக்கும் 200 என் எம் க்கும் அதிகமான நானோ துகள்களை நாம் உருவாக்கும் போதெல்லாம் அது மண்ணீரலால் அகற்றப்படும் நானோ துகள்களின் விட்டம் 70 என் எம் க்கும் குறைவாக இருந்தால் அது கல்லீரலால் அகற்றப்படும் எனவே 70 முதல் 200 என்எம் வரை நானோ துகள்களை உருவாக்க வேண்டும் பின்னர் இது சிரை வழியாக செலுத்துவதற்கும் சுற்றோட்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் PEG ஐ சேர்ப்பதன் மூலம் நானோ துகள்களின் சுழற்சி நேரத்தை அதிகரிக்க முடியும் இது பெகிலேஷன் என்று அழைக்கப்படுகிறது இது செயற்கை செல்களின் நிலைத்தன்மையும் மேம்படுத்தும் நானோ பரிமாண செயற்கை ஆர் சி பின்வரும் பண்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் இது சவ்வில் லிப்பிட் சிறிதளவுகூட இருக்கக்கூடாது மற்றும் உள்ளே செலுத்திய பின்னர் நீண்ட நேரம் சுற்றோட்டத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் இது சேமிப்பின் போது நிலையானதாக இருக்க வேண்டும் உள்ளே செலுத்திய பின் ரத்த மாற்றாக நிலையாக செயல்பட வேண்டும் செயல்பாடு முடிந்தபின் அது மக்கும் தன்மையுடன் இருக்க வேண்டும் இதனால் அது எந்த நச்சு விளைவுகளையும் தூண்டக் கூடாது அடுத்தது ஜவ்வு பொருட்களும் உடைத்தால் கிடைக்கும் பொருட்களும் நச்சுத்தன்மை அற்றதாக இருக்க வேண்டும் ஹீமோகுளோபினுடன் கூடுதலாக நானோ செயற்கை செல்களில் சூப்பர்ஆக்ஸைடு டிஸ்முடேஸ் கேடலேஸ் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் மற்றும் பிற முக்கியமான ஆர் சி என்சைம்கள் இருக்க வேண்டும் சியின் செயல்பாடு ஆக்ஸிஜனை எடுத்துச் செல்வது மட்டுமல்லாமல் அது கார்பன் டை ஆக்சைடையும் அகற்ற வேண்டும் இது ஃப்ரீ ரேடிக்கல்களையும் அகற்ற வேண்டும் எனவே செயற்கை ஆர் சி யில் வேறு சில என்சைம்களை சேர்ப்பது முக்கியம் இதனால் அது அசல் ஆர் க்களை போல சரியாக வேலை செய்யும் செயற்கை ஆர்பிசியின் சவ்வு ரெடுசிங் ஏஜன்ட் மற்றும் குளுக்கோஸ் ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும் இது குளுக்கோஸை எடுத்து ப்ராடக்ட் ஆக மாற்ற முடியும் என்பதை இது உறுதி செய்யும் வேறு சில வேறுபாடுகளைப் பார்ப்போம் சாதாரண RBC இன் அளவு 7 முதல் 8 µm வரை இருக்கும் செயற்கை RBC தொடக்கத்தில் ஒரு மைக்ரோமீட்டர் அல்லது பெரியதாக இருந்தது பின்னர் அதன் அளவு 0 2 முதல் 0 4 µm அல்லது 200 முதல் 400 என்எம் வரை குறைக்கப்பட்டது இது லிப்பிட் அடிப்படையிலான நானோ ஆர் க்கள் மற்றும் இப்போது 80 முதல் 200 µm வரையிலான அளவிலான பயோடீகிரேடபிள் பாலிமெரிக் சவ்வு நானோ ஆர் நான் முன்பு சொன்னது போல இந்த அளவு கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் இருந்து தப்பிக்க உதவும் இது முழுமையான நானோ செயற்கை ஆர் ஆக்ஸிஜனை எடுத்துச் செல்வதற்கு ஹீமோகுளோபின் இருப்பதை நீங்கள் இங்கே காணலாம் மேலும் இது கார்பன் டை ஆக்சைடை அகற்ற கார்போனிக் அன்ஹைட்ரைடு போன்ற என்சைம்களைக் கொண்டுள்ளது மேலும் இது இரத்தத்தில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்ற சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ் மற்றும் கேடலேஸ் போன்ற என்சைம்களையும் கொண்டுள்ளது செயற்கை செல்களின் சில பயன்பாடுகளைப் பார்ப்போம் செயற்கை செல்கள் ஆக்ஸிஜன் கேரியர்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன நாம் ஒரு அதிக ஆக்ஸிஜனை சுமக்கும் திறன் கொண்ட பாலிஹெமோகுளோபின் கொண்டிருக்க முடியும் சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ் மற்றும் கேடலேஸ் என்சைம்கள் எனப்படும் எஸ்ஓடியையும் நாம் சேர்க்கலாம் இவை ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்றும் இஸ்கெமியாவுக்கு சிகிச்சையளிக்க இந்த செயற்கை செல்களை நாம் பயன்படுத்தலாம் தமனியில் ஒரு அடைப்பு ஏற்படும் போது அது தமனியைக் குறுக்கும் இதனால் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் 7 முதல் 8 µm விட்டம் கொண்ட சாதாரண ஆர்பிசி இந்த சிறிய பாதை வழியாக செல்ல முடியாது இந்த நிலைமைகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால்பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது ஆனால் நானோமீட்டர்களின் அளவிலான பாலிஹெமோகுளோபின் கரைசலை நீங்கள் பயன்படுத்தும்போது அது இந்த சிறிய பாதை வழியாக எளிதாக சென்று இது ஆக்ஸிஜனை வழங்க முடியும் ஆனால் ஆக்ஸிஜனில் நீண்டகால பற்றாக்குறை இருக்கும் இடத்தில் ஆக்ஸிஜன் கேரியருடன் ஆக்சிஜனை மீட்டுப் செலுத்தும்போது அது சேதப்படுத்தும் ஆக்ஸிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்களை விடுவிக்கும் எனவே இந்த விஷயத்தில் பாலி ஹீமோகுளோபினை எஸ்ஓடி மற்றும் கேடலேஸ் என்சைம் கரைசல்களுடன் பயன்படுத்தலாம் இது ஆக்ஸிஜனை வழங்குவதோடு ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கு இந்த செயற்கை RBC களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் சாதாரண திசுக்களில் இது ஆர் சி மற்றும் ஆக்ஸிஜனுடன் நன்கு பெர்பியூஸ் செய்யப்படுகிறது ஆனால் புற்றுநோய் திசுக்களில் ஆக்சிஜன் சரியாக பெர்பியூஸ் ஆவதில்லை வெற்றிகரமான கதிர்வீச்சு கீமோதெரபிக்கு ஆக்ஸிஜன் தேவை சாதாரண RBC க்கள் புற்றுநோய் திசுக்களுக்குள் நுழைய முடியாது இந்த சூழ்நிலையில் நாம் பாலி ஹீமோகுளோபின் பயன்படுத்தலாம் சிறிய அளவு காரணமாக இது புற்றுநோய் திசுக்களில் எளிதில் நுழையும் மற்றும் ஆக்ஸிஜனை அதிகரிப்பது வெற்றிகரமான கீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாலி ஹீமோகுளோபினுடன் டைரோசினேஸ் என்ற என்சைமையும் சேர்க்கலாம் இது மெலனோமா வளர்ச்சிக்குத் தேவையான அமினோ அமிலம் டைரோசினை அகற்றும் எனவே முதல் செயல்பாடு கீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சைக்கு தேவையான ஆக்ஸிஜனைக் கொடுக்கும் மேலும் இது மெலனோமா வளர்ச்சிக்குத் தேவையான டைரோசினையும் அகற்றும் இந்த வழியில் இது புற்றுநோய் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அடுத்த விஷயம் என்னவென்றால் நாம் அதை ஹீமோபெர்ஃபியூஷனுக்கும் பயன்படுத்தலாம் நோயாளியின் இரத்தத்தில் ஒரு நச்சு இருந்தால் அதை கரி நிரப்பப்பட்ட செயற்கை செல்கள் மூலம் அகற்றலாம் இரத்தத்தில் உள்ள நச்சுகள் செயற்கை செல்களுக்குள் நுழைந்து அங்கு உள்ள கரியால் உறிஞ்சப்படும் நீங்கள் சுதந்திரமான உறிஞ்சு பொருட்களை செலுத்தும்போது அது நச்சுகளை அகற்றும் என்றபோதிலும் அது பிளேட்லெட்டுகளால் தாக்கப்படும் ஆனால் நீங்கள் அவற்றை செயற்கை செல்களாக என்கேப்சுலேட் செய்யும்போது அது பிளேட்லெட்டுகள் ஆர் சி மற்றும் டபிள்யூ சி ஆகியவற்றிலிருந்து பிரிக்கப்படுகிறது உறிஞ்சிகள் செயற்கை செல்கள் உள்ளே உள்ளன நச்சுப் பொருட்களை உள்ளே விடுவதன் மூலம் அவை ரத்தத்தை சுத்திகரிக்கும் இங்கே மில்லியன் கணக்கான உறிஞ்சி பொருட்கள் செயற்கை செல்களில் உள்ளன நோயாளியின் இரத்தம் செயற்கை செல்கள் வழியாக சென்று சுத்திகரிக்கப்பட்ட இரத்தம் நோயாளிக்கு வரும் என்பதை இங்கே காணலாம் செயற்கை சிறுநீரக இயந்திரங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஹீமோபெர்ஃபியூஷன் சாதனம் மிகச் சிறிய அளவில் இருக்கும் ஆனால் இது செயற்கை சிறுநீரக இயந்திரங்களுக்கு சமமான அளவு நச்சுக்களை இரத்தத்திலிருந்து அகற்ற முடியும் செயற்கை செல்களை மருந்து விநியோக வாகனமாகவும் பயன்படுத்தலாம் இந்த செயற்கை செல்கள் மக்கும் சவ்வுகளால் ஆனவை இதில் நாம் சில வகையான மருந்துகள் அல்லது சிகிச்சை மூலக்கூறுகளை சேர்க்கலாம் இதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செலுத்தலாம் பல்வேறு சிகிச்சை பயன்பாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மருந்துகளை வழங்க செயற்கை செல்களை நாம் பயன்படுத்தபட் முடியும் செயற்கை செல்கள் ஒரு பயோசென்சரைப் போலவும் செயல்படலாம் உதாரணமாக இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருந்தால் அது குளுக்கோஸுடன் வினைபுரிந்து சில வகையான ஃப்ளோரசன் சிக்னலை உருவாக்க முடியும் இந்த துறையில் சமீபத்திய முன்னேற்றம் செயற்கை விந்தணுக்களின் உற்பத்தியாகும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு செயற்கை விந்தணுவை உருவாக்கியுள்ளனர் மேலும் அவர்கள் செயற்கை மனித முட்டைகளையும் தயாரிக்க முயற்சிக்கின்றனர் இது சில ஆண்டுகளில் சாத்தியமாகும் அவர்கள் தோல் உயிரணுக்களிலிருந்து மனித விந்தணுவை உருவாக்கியுள்ளனர் அவர்கள் சில மரபணுக்களை செலுத்துவதன் மூலம் தோல் செல்களை ரீ ப்ரோக்ராம் செய்து ஒரு மாதத்திற்குள் ஜெர்ம் செல்லாக மாற்றியுள்ளனர் இந்த ஜெர்ம் செல்லை விந்து அல்லது முட்டையாக உருவாக்கலாம் செயற்கை செல்கள் மருத்துவ பயன்பாடுகளுக்கு மட்டுமல்ல மருத்துவமற்ற பயன்பாட்டிற்கும் உதவிகரமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இவற்றை அழகுசாதனப் பொருட்கள் உணவு உற்பத்தி மற்றும் பிற பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தலாம் மேலும் இந்த செயற்கை செல்கள் செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஆற்றல் உற்பத்திக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் இந்த உரையை முடிப்பதற்கு முன்பு செயற்கை அல்லது குறைந்தபட்ச பாக்டீரியா செல்கள் கொண்ட மற்றொரு பகுதியைப் பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் இவை செயற்கை உயிரணுக்களிலிருந்து வேறுபட்டவை ஒரு செயற்கை செல் என்பது வேதியியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட மரபணுவுடன் செயல்படும் ஒரு செல்லாகும் குறைந்தபட்ச பாக்டீரியா செல் என்பது பொருத்தமான ஆய்வக நிலைமைகளின் கீழ் தொடர்ச்சியான வளர்ச்சியை உறுதிப்படுத்த தேவையான மரபணுக்களை மட்டுமே கொண்டுள்ள ஒரு உயிரணு ஆகும் பாக்டீரியாவில் செய்யப்பட்ட மரபணு மாற்று ஆராய்ச்சி மூலம் ஸ்பீஸிஸ் மாற்றம் பற்றி 2007 ஆம் ஆண்டு சயன்ஸ் ஆராய்ச்சி இதழில் ஒரு ஆராய்ச்சிக் கட்டுரை வெளியிடப்பட்டது இந்த ஆராய்ச்சி கிரேக் வென்டர் குழுவால் செய்யப்பட்டது அவர்கள் மைக்கோபிளாஸ்மா மைக்கோயிட்ஸை மைக்கோபிளாஸ்மா கேப்ரிகோலமாக மாற்றினர் 2010 ஆம் ஆண்டில் ஜர்னல் சயின்ஸில் அதே குழுவிலிருந்து வெளியிடப்பட்ட மற்றொரு ஆராய்ச்சி உள்ளது அதில் அவர்கள் வேதியியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட மரபணுவால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா செல்லை உருவாக்கியுள்ளனர் ஒரு குறைந்தபட்ச செல்லை நாம் ஏன் உருவாக்க வேண்டும் பொருத்தமான ஆய்வக சூழ்நிலையில் வாழ்வதற்கு அவசியமான குறைந்தபட்ச மரபணு செயல்பாட்டை வரையறுக்கவும் தற்போது அறியப்படாத செயல்பாடு கொண்ட ஜீன்களின் தொகுப்பை கண்டறியவும் அவற்றின் செயல்பாட்டை தீர்மானிக்கவும் நாம் குறைந்தபட்ச செல்லை உருவாக்க வேண்டும் செல்லின் ஒவ்வொரு வேலைக்குமான ஜீன்களை பிரித்து அறியவும் மாடியூல்கள் மூலம் செல்லை வடிவமைக்கவும் புதிய மாடியூல்களை சேர்த்து சிக்கலான செல்களை உருவாக்கவும் ஒரு முழு செல் செயல்பாட்டை அறிய ஒரு குறைந்தபட்ச செல் எளிய மாதிரி போல செயல்படுகிறது செல் உயிர்வாழ்வதற்கு அவசியமான குறைந்தபட்ச மரபணு செயல்பாடுகளை உருவாக்குவதே ஒட்டுமொத்த யோசனை உங்களிடம் 'எக்ஸ்' மரபணு இருந்தால் அதன் செயல்பாடு என்ன உங்களிடம் 'ஒய்' மரபணு இருந்தால் அதன் செயல்பாடு என்ன என்பதைப் புரிந்துகொள்ள குறைந்தபட்ச செல்லை ஒரு மாதிரி அமைப்பாகப் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மரபணுவின் செயல்பாட்டையும் புரிந்து கொள்ள இது ஒரு எளிய மாதிரி அமைப்பு போல செயல்படும் குறைந்த பாக்டீரியா செல்லை உருவாக்குவதற்கு கிரேக் வென்டர் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சியாளர்கள் மைக்கோபிளாஸ்மா மைக்கோயிட்சை அதன் சிறிய மரபணு ஒரே ஒரு எம்பி காரணமாக தேர்ந்தெடுத்தனர் இதை ஆய்வகத்தில் எளிதில் வளர்க்கலாம் மேலும் ஈஸ்டிலிருந்து செயற்கை மரபணுவை உருவாக்குவது எளிது அதன் மரபணுவை மரபணு ரீதியாக வடிவமைக்க பல கருவிகள் உள்ளன அதனால்தான் அவர்கள் குறைந்தபட்ச பாக்டீரியா செல்லை உருவாக்குவதற்காக இந்த மைக்கோபிளாஸ்மா மைக்கோயிட்சை தேர்ந்தெடுத்தனர் குறைந்தபட்ச பாக்டீரியா செல்லை எவ்வாறு உருவாக்குவது இதற்கு இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று டாப் டவுன் அணுகுமுறை மற்றும் மற்றொன்று பாட்டம் அப் அணுகுமுறை டாப் டவுன் அணுகுமுறையில் முழு அளவிலான உயிருள்ள பாக்டீரியாக்களுடன் தொடங்குகிறோம் பின்னர் மரபணுக்களை ஒவ்வொன்றாக அகற்றுவோம் மரபணுக்களின் கொத்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்படும் போதும் அவற்றின் உயிர் வாழும் தன்மையை சோதிக்கிறோம் இரட்டிப்பாகும் நேரம் தோராயமாக இயல்பாகவும் இப்போதைய செல் உயிரோடும் இருந்தால் மட்டுமே நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம் எனவே நாம் பாக்டீரியாவை எடுத்து மரபணுவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அகற்றி பாக்டீரியா உயிரோடு உள்ளதா இரட்டிப்பாகும் நேரம் சாதாரணமாக உள்ளதா என்று பார்ப்போம் அப்போதுதான் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் இது டாப் டவுன் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது முழு மரபணுவிலிருந்தும் நீங்கள் சிறிய சிறிய மரபணு துண்டுகளை வெட்டுகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் குறைந்தபட்ச மரபணுவை உருவாக்குகிறீர்கள் அடுத்தது பாட்டம் அப் அணுகுமுறை நாம் குறைந்தபட்ச மரபணு பற்றிய ஒரு யுகத்தை மரபணு அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் செய்து அதை உருவாக்குகிறோம் இங்கே நாம் செல்கள் உயிர் வாழத் தேவையான ஜீன்களை யூகத்தின் அடிப்படையில் முடிவு செய்வதால் இது ஒரு சீரற்ற அணுகுமுறையாகும் நாம் அத்தகைய ஜீன்களை உற்பத்தி செய்து பாக்டீரியாவுக்கு வைத்து அதன் உயிர்வாழும் திறமையை சோதிக்கலாம் அவர்கள் எவ்வாறு குறைந்தபட்ச செல்கள் அல்லது செயற்கை செல்களை உருவாக்கினார்கள் அவர்கள் இயற்கை செல்லையும் ஜீனோமிக் டி ஏவையும் எடுத்துக் கொண்டனர் ஜீனோமிக் டி ஏவை சீக்வென்ஸ் செய்தபிறகு அவர்கள் தங்கள் சொந்த மரபணு வடிவமைப்பை உருவாக்கி மரபணுவை தயாரித்தனர் அவற்றை ஈஸ்டில் ஒருங்கிணைத்து பெறுநர் செல்லுக்கு மாற்றினர் பெறுநர் செல்லின் ஜீனோம் அழிக்கப்பட்டது இதற்குப் பிறகு நீங்கள் குறைந்தபட்ச மரபணுவுடன் முழுமையான செயற்கை செல்லைப் பெறுவீர்கள் இந்த செயற்கை அல்லது உருவாக்கப்பட்ட உயிரினங்களின் எதிர்கால பயன்களைப் பார்ப்போம் இவை வாழ்க்கையின் அடிப்படை பற்றிய புரிதலை அதிகரிக்கும் இவை செயற்கை உயிரியல் சுற்றுகளின் கணிப்பை அதிகரிக்கும் இவை பெட்ரோ கெமிக்கல் துறையை மாற்றும் இவை உயிர் எரிபொருட்களை உருவாக்கி பயோ ரிமெடியேஷன் ஐ மேம்படுத்தும் பொருள் அறிவியலிலும் இது முக்கிய பங்கு வகிக்கும் செயற்கை செல்கள் ஆண்டிபயாடிக் மற்றும் தடுப்பூசிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்கும் ஸ்டெம் செல் இன்ஜினியரிங் வழியாக மரபணு சிகிச்சையிலும் இவற்றை பயன்படுத்தலாம் இந்த விரிவுரையின் சுருக்கமாகசெயற்கை செல் என்றால் என்ன என்சைம் அடிப்படையிலான செயற்கை செல்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் சி மற்றும் அதன் பல்வேறு பயன்பாடுகளைப் பற்றியும் அறிந்து கொண்டோம் செயற்கை செல் என்றால் என்ன குறைந்தபட்ச பாக்டீரியா செல் எது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் அதன் பல்வேறு பயன்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் எனது விரிவுரையை இத்தோடு முடிக்கிறேன் இந்த விரிவுரையைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான விரிவுரையில் உங்களை சந்திக்கிறேன்